Indian Institute of Technology Kanpur National Programme on Technology Enhanced Learning Course Title Enhancing Soft Skills and Personality Lecture 40 Care for Environment by Prof of Humanities and Social Sciences அனைவருக்கும் வணக்கம் என்பிடிஇஎல் மூக் ன் என்ஹென்சிங் சாப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி குறித்த எனது பாடத்திற்கு மீண்டும் வருக Refer Slide Time 0018 நான் ரவிச்சந்திரன் ஐஐடி கான்பூரில் உள்ள டிபார்ட்மென்ட் ஆஃப் ஹியூமனிடிஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ் ஐ சேர்ந்தவர் கடந்த எட்டு வாரங்களாக நான் இந்தப் பாடத்திட்டத்தை உங்களுக்கு வழங்கி வருகிறேன் இது கடைசி வாரம் கடைசி அலகு மற்றும் கடைசி பாடம் இது பாடம் எண் 40 ஆகும் மேலும் இந்த முழு பாடத்திட்டத்தை கேர் பார் என்விரோன்மெண்ட் உடன் முடிக்க விரும்புகிறேன் இப்போது நாம் உண்மையில் புரிந்துகொள்ள முயற்சிக்கும் முன் நாம் ஏன் கேர் பார் என்விரோன்மெண்ட் வேண்டும் அதில் நாம் என்ன செய்ய முடியும் முந்தைய பாடத்தில் நாம் என்ன செய்தோம் என்பதையும் கடைசி பாடத்தின் சிறப்பம்சங்களையும் விரைவாகப் பார்ப்போம் Refer Slide Time 0103 கடைசியாக உங்கள் நினைவாற்றலை எவ்வாறு மேம்படுத்துவது மற்றும் பெயர்கள் மற்றும் முகங்களை நினைவில் கொள்வதற்காக அதை எப்படி பயிற்றுவிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் பெயர்களையும் முகங்களையும் நினைவில் கொள்வது ஒரு விரும்பத்தக்க பண்பு என்றாலும் மக்கள் தூக்கமின்மை மற்றும் போதிய உணவு காரணமாக மோசமான நினைவாற்றலால் பாதிக்கப்படுகின்றனர் எனவே பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்ள நீங்கள் முதலில் ஒரு பெயரைக் கேட்கும்போது கவனம் செலுத்த வேண்டும் பெயருக்கான எழுத்துக்கள் உச்சரிப்பு மற்றும் பொருள் குறித்து விளக்கங்களைத் தேடுங்கள் மூன்று முறை அதைப் பயன்படுத்துங்கள் எனவே ஒரு விருந்தின் போது ஒரே நாளில் மூன்று வெவ்வேறு சந்திப்பு புள்ளிகளில் மூன்று முறை அதைப் பயன்படுத்தும்போது நீங்கள் பெயரை மறக்க மாட்டீர்கள் பெயர்களையும் முகங்களையும் நினைவில் கொள்வதற்கான சிறந்த வழி பெயரை முகத்துடன் இணைப்பது இதை இரண்டு வழிகளில் செய்யலாம் ஒன்று பெயரை எதையாவது குறிப்பதன் மூலம் அதாவது சில சூழ்நிலைகளில் பெயர்களை ஏதேனும் ஒன்றைக் குறிப்பது இது எளிதானது இரண்டாவதாக பெயரை முகத்துடன் இணைப்பது இப்போது எடுத்துக்காட்டுகள் சாந்தினி போன்ற பெயரை உடனடியாக சந்திரனுடன் இணைக்க முடியும் அதே நேரத்தில் ஸ்டேபிள்டன் போன்ற பெயருக்கு பொருத்தமான படத்தைப் பெறுவது மிகவும் கடினம் எனவே நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அந்த வகையான பெயரைப் பிரியுங்கள் ஸ்டேபிள் டன் இப்போது ஒரு டன் எடையுள்ள பல ஸ்டேபிள்ஸ் உள்ளன என்று கற்பனை செய்ய வேண்டும் பெயரை முகத்துடன் இணைக்க நீங்கள் ஒரு படத்தை அல்லது நபரின் தனித்துவமான அம்சத்தை பெயருடன் இணைக்க வேண்டும் எனவே சூர்யாவை சூரிய கடவுள் என்று சொல்வோம் எனவே சூரியனின் நிறம் தங்கம் எனவே சூர்யா தங்க நிற கண்ணாடியை அணிந்திருப்பதை நினைவில் வைத்திருந்தால் தங்க நிற சாயல் கொண்ட கண்ணாடியை நினைவில் வைத்துக் கொள்ளும்போது பெயரை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் அன்றாட வாழ்க்கையில் விஷயங்களை நினைவில் கொள்வதற்காக நீங்கள் நினைவக உதவிப் பொருட்களாக அறிவிப்பு பலகைகள் பட்டியல்கள் கைப்பேசிகளில் செயலிகள் என அனைத்தையும் பயன்படுத்தலாம் உங்கள் மனதில் எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அதை குறித்து வையுங்கள் மேலும் அதை நீங்கள் முடித்தவுடன் அடித்து விடுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் சட்டைப் பையிலோ அல்லது உங்கள் கைபேசியிலோ அல்லது உங்கள் கைப்பையிலோ அல்லது உங்கள் கைப்பெட்டியிலோ அந்த பட்டியலை வைத்திருங்கள் இதன்மூலம் நீங்கள் அவற்றை அடிக்கடி பார்த்து ஒரு பொருளையும் தவறவிட மாட்டீர்கள் உங்களது நினைவகம் சிறந்தது அதனால் நீங்கள் எதையும் மறக்க மாட்டீர்கள் என்று நினைப்பது ஒவ்வொரு மனிதனும் செய்யும் தவறாகும் பொதுவாக நாம் இவ்வாறு நினைக்கிறோம் ஆனால் அற்புதமான நினைவாற்றலுக்காக அறியப்பட்ட மிகப் பெரிய மனிதர்கள் கூட மிகச் சிறிய விஷயங்களை மறந்து விடுவது உண்டு எனவே இந்த விஷயங்களை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் இதனால் நீங்கள் மறந்து விட மாட்டீர்கள் மேலும் இவை தவிர உங்கள் நினைவகத்தை நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அதற்காக நீங்கள் நினைவகத்தை பயன்படுத்தக்கூடியதான விளையாட்டுக்கள் அல்லது பயிற்சி செயல்பாடுகளை மேற்கொள்ளலாம் அதாவது புதிர்களுக்கு விடை காண்பது சதுரங்கம் விளையாடுவது மற்றும் புதிய மொழியை கற்றுக்கொள்வது என்பன போன்றவற்றால் உங்கள் மனதை சுறுசுறுப்பாக வைத்திருக்கலாம் மேலும் உங்கள் மனதையும் நினைவகத்தை அமைப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை மீதான கட்டுப்பாட்டை பெறுவீர்கள் திறமையாகவும் இருப்பீர்கள் இப்போது நீங்கள் இவற்றைப் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையையும் தொழில் வாழ்க்கையையும் மிகவும் திறமையாக்குவீர்கள் என்று நம்புவோம் இந்த பாடத்திட்டத்தின் முடிவான சிந்தனை நமது என்விரொண்மெண்ட்டை பாதுகாப்பாகவும் நிலையானதாகவும் மாற்றுவதாகும் எனவே அதைச் செய்ய முதலில் நம்முடைய லிவிங் என்விரொண்மெண்ட் க்கு மனிதர்களாகிய நம் தரப்பிலிருந்து செய்யப்பட வேண்டியது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்விரொண்மெண்ட் என்றால் என்ன என்விரொண்மெண்ட் என்பது நம்மைச் சுற்றியுள்ள நிலைமைகளைக் குறிக்கிறது எனவே இது பொதுவாக சுற்றியுள்ள இயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலைமைகளைக் குறிக்கின்றன இது Refer Slide Time 0447 பரப்பளவையும் நாம் வாழும் இடத்தையும் குறிக்கிறது அதில் பூமியில் உள்ள இயற்கை மற்றும் குளோபல் எக்கோசிஸ்டம் ஆகியவை அடங்கும் எனவே சூழல் என்பது தனிநபருடன் மட்டுமே தொடர்புடைய ஒன்று அல்ல ஆனால் இது பூமியிலுள்ள அனைத்து இயற்கை வளங்களையும் குளோபல் எக்கோசிஸ்டம் யும் உள்ளடக்கியது இருப்பினும் மனிதர்கள் அவர்களின் அகங்காரப் போக்குகளின் காரணமாக அவர்களைச் சுற்றியுள்ள அனைத்தையும் கையகப்படுத்த பார்க்கிறார்கள் எனவே அவர்களுக்கு முன்னால் எது இருந்தாலும் அவர்கள் ஆக்கிரமிக்க முடிந்தால் அவர்கள் அதை ஆக்கிரமிக்கிறார்கள் உதாரணமாக ஒரு டிரக் டிரைவர் தனது டிரக்கின் முன் பகுதியை சொந்தமாக வைத்திருப்பதாகக் கருதி 10 முதல் 20 அடி வரை அவர் தனது மனதில் அதனை தனது சொந்தம் என்று நினைக்கிறார் என்று நம்பப்படுகிறது இது உளவியல் சிந்தனை எனவே அந்த இடத்தை யாராவது கடக்கும்போது அவர் கோபப்படுவதற்கு இதுவே காரணம் இதனால் தனது அனுமதியை கேட்காமல் அல்லது அவ்வளவு விரைவாக குறுக்கே கடக்கும் நபரைத் தாக்க தனக்கு ஒருவித உரிமை இருப்பதாக அவர் உணர்கிறார் எனவே அந்த வகையான முரட்டு சிந்தனை மனதில் வருகிறது இதற்குக் காரணம் மனிதர்களின் அகங்காரப் போக்கே ஆகும் டிரக் டிரைவரை போலவே சாதாரண மனிதர்களும் தங்களை சுற்றியுள்ள எந்த இடமும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கும் மகிழ்வதற்கும் ஆனவை என்று நம்புகிறார்கள் அதற்கேற்ப நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு அதை அழிக்க உரிமை உண்டு அங்கே உள்ள அனைத்தையும் மனித உணவுப் பொருட்களையும் அங்கே இருக்கும் விலங்குகள் மற்றும் பறவைகளையும் அவர்கள் பயன்படுத்தலாம் எனவே மனிதன் எல்லாவற்றையும் பயன்படுத்த முடியும் எல்லாமே அவனுடைய வசம் இருக்கிறது என்று நினைக்கிறான் இப்போது மனிதர்கள் என்ன செய்தார்கள் பொதுவாக இந்த வழியில் நகரமயமாக்கல் மற்றும் நவீனமயமாக்கலின் காரணமாக தங்கள் வாழ்க்கை இடங்களை விரிவுபடுத்துவதன் மூலம் குளோபல் எக்கோசிஸ்டம் த்தை தொந்தரவு செய்து அழித்துள்ளனர் எனவே எளிய விஷயங்களான அணைகள் மற்றும் சாலைகளுக்காக காடுகள் அகற்றப்பட்டு பறவைகள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடங்கள் அளிக்கப்பட்டுள்ளது ஆர்டிபிசியல் வெர்சஸ் நேச்சுரல் டிபேட் டை சிறிது நேரம் பார்ப்போம் Refer Slide Time 0715 நமது பொருள்சார் லாபங்களுக்காக இயற்கையை அழிக்கும்போது இயற்கையிலிருந்து விலகி ஒரு செயற்கை வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் ஒரு செயற்கை வாழ்க்கையில் அனைத்தும் போலியானவை ஆனால் விஷயங்கள் உண்மையானவை என்று நாம் போலியாக நடிக்கிறோம் தவறான வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறோம் நமது பிழைப்புக்கு உண்டான அத்தியாவசியமான விஷயங்கள் இயற்கையிலிருந்து வந்தவை அவை இலவசம் என்பதை நாம் உணர வேண்டும் எனவே நாம் செயற்கை விஷயங்களை அதிகம் நம்பியிருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் அத்தியாவசியமான விஷயங்களை நீங்கள் பார்த்தால் அவை உண்மையில் இலவசம் எல்லாவற்றையும் இயற்கையிலிருந்து பெறுகிறோம் நமது வாழ்க்கை இடம் உண்மையில் இயற்கையால் நமக்கு வழங்கப்படுகிறது ஆரம்பத்தில் இது இலவசமாக இருந்தது ஆனால் இப்போது நாம் வாங்குவதற்கு பணத்தைப் பயன்படுத்தி வாங்குகிறோம் பின்னர் அதை ஆக்கிரமிப்பதற்காக சக்தியைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் பொதுவாக இது இயற்கையால் நமக்கு வழங்கப்படும் ஒன்று நாம் உயிர் வாழ்வதற்கு சுவாசிக்கும் காற்று குடிக்கும் நீர் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றல் மற்றும் நாம் உண்ணும் உணவு என இவை அனைத்தும் இயற்கையால் நமக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன ஆனால் இன்று நாம் அவற்றை ஒரு பொருட்களாக உருவாக்குகிறோம் பின்னர் நாம் தண்ணீரையும் விற்கிறோம் காற்றையும் விற்கிறோம் ஆனால் நாம் அவற்றை மிகவும் வணிகமயமாக்காமல் அவற்றை இலவச மற்றும் இயற்கை வடிவங்களில் பயன்படுத்த முடிந்தால் மட்டுமே அவை நமது மகிழ்ச்சியான ஆரோக்கியமான மற்றும் பொருத்தமான வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானவை ஆகும் நாம் செயற்கை வாழ்க்கையில் வாழும்போது எல்லாவற்றையும் மிக அவசரமாகச் செய்ய வேண்டும் எல்லோரும் குறைவான நேரத்தில் அதிக சாதனை பெறவும் குறைவான வேலையைச் செய்வதன் மூலம் அதிகபட்ச நன்மைகளைப் பெறவும் வேண்டியதுமான பெரும் அழுத்தத்தின் கீழ் வாழ்கிறோம் இப்போது இந்த அவசரத்தைத் தவிர்ப்பதற்காக நீங்கள் இயற்கையோடு மிகவும் நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆனால் இருப்பினும் நாம் இயற்கையிலிருந்து வெகு தொலைவில் நகர்கிறோம் அவை நம் நேரத்தை மிச்சப்படுத்தும் என்று நினைத்து புத்தாக்கங்களை கண்டுபிடித்து வருகிறோம் Refer Slide Time 0919 இணையம் கைபேசி மின்னஞ்சல் எஸ்எம்எஸ் அரட்டை போன்றவற்றைப் பாருங்கள் இவற்றைக் கண்டுபிடிப்பதன் மூலம் இவ்வளவு நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் என்று நினைத்தோம் ஆனால் நேரத்தை மிச்சப்படுத்துதல் என்ற பெயரில் இந்த சாதனங்கள் நம் நேரத்தை பறித்து எப்போதும் நம்மை குறுகிய நேரமாக இயங்க வைக்கின்றன ஆனால் நீங்கள் இயற்கையைப் பார்த்தால் இயற்கையானது எதையும் செய்ய அவசரப்படுவதில்லை ஆனால் எல்லாமே இயற்கையில் சரியான நேரத்தில் நடக்கிறது சுற்றியுள்ளவர்களுடன் இணக்கமாக வாழ்வதன் மூலம் மனிதன் எல்லாவற்றையும் பெற முடியும் இருப்பினும் மனிதனின் ஆணவமும் உரிமையின் உணர்வும் "ஆந்த்ரோபோசென்ரிக் " அல்லது மனிதனை மையமாகக் கொண்ட இயல்பு என அழைக்கப்படுகிறது இது என்விரொண்மெண்ட்க்கு தீங்கு விளைவிக்கிறது பூமி என்பது மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரே இடம் ஆனால் ஒருவர் தனது சொந்த வீட்டிற்கு தீ வைப்பது போல மனிதனின் கண்மூடித்தனமாக இயற்கை வளங்களைப் பயன்படுத்துவது போஷில் பியூல்ஸ் குடிநீர் மற்றும் ஆக்ஸிஜன் போன்ற முக்கியமானவற்றைக் குறைக்க வழிவகுக்கிறது Refer Slide Time 1026 இப்போது நாம் இந்த வளங்களை குறைத்து குறிப்பாக போஷில் பியூல்ஸ் களைப் பயன்படுத்தும்போது என்ன நடக்கிறது என்றால் நாம் கார்பன் டை ஆக்சைடு அல்லது சிஓ2வை வெளியிடுகிறோம் மேலும் இது கிரீன்ஹவுஸ் விளைவு என்று அழைக்கப்பட்டு பூமியில் வெப்பத்தை சிக்க வைத்து வெப்பநிலையை அதிகரிக்க வைக்கிறது இது மீண்டும் குளோபல் வார்மிங் க்கு வழிவகுக்கிறது மற்றும் குளோபல் வார்மிங் பனிப்பாறைகளை உருகுவதன் மூலம் வெள்ளம் மற்றும் சுனாமியை ஏற்படுத்தும் பூமியின் ஒரு பகுதியில் வறட்சியும் மறுபுறம் வெள்ளமும் ஏற்படக்கூடும் கடல் மட்ட அதிகரிப்பு மற்றொரு விளைவு ஆகும் அது கடலோரப் பகுதிகளுக்கு அருகிலுள்ள நகரங்களை மூழ்கடிக்கும் தீவுகள் எந்த தடயமும் இல்லாமல் செல்லலாம் ஒரு முறை கடல் மட்டம் உயர்ந்தால் மெதுவாக அது அருகிலுள்ள அனைத்து நிலங்களையும் மூழ்கடிக்கும் எனவே நிலம் மிகவும் பற்றாக்குறையாக மாறும் நாட்டின் பெயரில் மக்கள் எந்த நாட்டிற்கு சொந்தமானவர்கள் என்பதை விரைவில் மறந்துவிடுவார்கள் ஏனென்றால் ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் இடையிலான இந்த எல்லைகள் தண்ணீரினால் மங்கலாகவும் அடையாளமற்றதாகவும் மாறிவிடும் நாடுகளுக்கிடையேயான எல்லைகள் குறிப்பாக காலநிலை மாற்ற பேரழிவுகளால் மங்கலாகிவிடும் பல மனிதர்கள் காலநிலை அகதிகளாக மாறிவிடுவார்கள் ஏனென்றால் காலநிலை மாற்ற பேரழிவின் காரணமாக அவர்கள் வீடு தேசியம் நாடு ஆகியவற்றை இழந்துவிடுவார்கள் மேலும் அவர்கள் உணவுக்காக வறண்ட பகுதிகளுக்குச் சென்று உணவு மற்றும் பிற பற்றாக்குறை வளங்களுக்காக அவர்கள் போராடுவார்கள் பல காலநிலை மாற்றப் படங்களும் டே ஆஃப்டர் டுமாரோ வாட்டர் வேர்ல்ட் மேட் மேக்ஸ் ப்யூரி ரோடு Day After Tomorrow Water World Mad Max Fury Road போன்ற சில படங்களும் சமீபத்தியவை அவை அனைத்தும் டிஸ்டோபியன் உலகங்களை சித்தரிக்கின்றன எனவே டிஸ்டோபியன் மிகவும் எதிர்மறையான உலகம் மிகவும் இருண்ட மற்றும் மனச்சோர்வு நிறைந்த உலகம் அங்கு நாடோடிகளாக மாறிய மக்களின் வாழ்க்கையைக் கட்டுப்படுத்துவதற்கும் நிர்வகிப்பதற்கும் அதிகப்படியான மற்றும் நீரின் பற்றாக்குறை முக்கியமானது நாடோடிகள் ஜிப்சிகள் போன்றவர்கள் அல்லர் அவர்கள் வாழ்வதற்கு நிலையான வீடு இல்லை எனவே அவர்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றான இயற்கையின் பேரழிவு வடிவம் அவர்களைத் துரத்துவதைப் பொறுத்து நகர வேண்டும் எனவே அவர்கள் ஒரு இடத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் இன்று அவர்கள் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் வெள்ளம் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமித்து விட்டது எனில் அவர்கள் வசிக்கக்கூடிய அருகிலுள்ள இடத்திற்கு செல்ல வேண்டும் எனவே அவர்கள் ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்க்கு நகரும் போது அவர்கள் அருகிலுள்ள மற்றும் அன்பானவர்களில் சிலரை இழப்பார்கள் எனவே இந்தத் திரைப்படங்கள் சித்தரிக்க முயற்சிக்கும் இந்த வகையான நாடோடி போக்கு மற்றும் ஒரு கட்டாய நாடோடி வாழ்க்கை ஆகியவற்றால் வாழ்க்கை செல்ல வாய்ப்புள்ளது சாய்லண்ட் கிரீன் போன்ற சற்றே பழையது போன்ற பிற திரைப்படங்களும் உள்ளன Refer Slide Time 1323 ஸ்னோபியர்சர் போன்ற சமீபத்திய ஒன்று காலநிலை மாற்றத்தால் கொண்டு வரப்படும் உணவு நெருக்கடியை சமாளிக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் உணவு நெருக்கடியை எவ்வாறு சமாளிக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் சோய்லென்ட் க்ரீனில் காட்டுகிறார்கள் மக்கள் ஒரு சோய்லண்ட் கிரீன் சாப்பிடுவதை மிகவும் விரும்புகிறார்கள் ஆனால் அது உண்மையில் இறந்த மனித உடல்களை மறுசுழற்சி செய்வதிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் அதேசமயம் ஸ்னோபியர்சரில் மீண்டும் அவர்களுக்கு சில வகையான புரத பார்கள் வழங்கப்படுகின்றன அவை உண்மையில் கரப்பான் பூச்சிகள் மற்றும் பிற பூச்சிகளால் ஆனவை போலார் சிட்டி ரெட் என்ற பெயரில் மற்றொரு காலநிலை பற்றிய புனைகதை உள்ளது இப்போது இந்த நாவல் மக்கள் நாடோடிகளை போன்று வாழ்வதைக் காட்டுகிறது அவர்கள் பழைய காலத்தில் செல்வதைப் போல உணவை வேட்டையாடுகிறார்கள் அவர்கள் உணவை வேட்டையாடத் தொடங்குகிறார்கள் மேலும் அவர்கள் பெண் கருப்பை உள்ளிட்ட வளங்களைப் பகிர்ந்து கொள்கிறார்கள் அந்நாவலில் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும் பெண்கள் ஒரு பெண் ஆறு ஆண்களுடன் அவ்வப்போது வாழ வேண்டிய இனப்பெருக்க குலுக்கு சீட்டில் பங்கேற்க தயாராக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இப்போது இந்த பிரச்சினைகள் எழுப்பப்பட்டுள்ளன இதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா மனித உடல்கள் அல்லது கரப்பான் பூச்சிகளால் ஆன இந்த வகையான உணவை நீங்கள் சாப்பிடுவதில் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா இந்த வகையான உயிரியல் இடத்தை மற்ற ஆண்களுடன் பகிர்ந்து கொள்ள உங்கள் மனைவியை அனுமதிக்க முடியுமா எனவே காலநிலை மாற்றம் குறித்து நாம் இப்போது ஏதாவது செய்யாவிட்டால் இதுபோன்ற பிரச்சினைகளை குறிக்கும் இந்த நாவல்கள் போன்று வந்து கொண்டே இருக்கும் இது காலநிலை மாற்ற பேரழிவுகள் தொடர்பான புள்ளிகளையும் எழுப்புகிறது மேலும் இது பெண்கள் குழந்தைகள் மற்றும் ஏழைகளை மிகவும் பாதிக்கும் என்று கூறுகிறது அது தரும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அரசியல்வாதிகளும் பணக்காரர்களும் பூமியின் கீழ் சுரங்கங்களை அமைப்பதன் மூலம் கூட உயிர்வாழ வழிவகை செய்கிறார்கள் எனவே அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே திட்டமிட்டு சுரங்கங்களை உருவாக்குகிறார்கள் மேலும் அவர்கள் சமீபத்திய உபகரணங்களுடன் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதைக் கற்றுக்கொண்டு பூமியின் கீழ் வாழும் அவர்கள் மேலே வாழும் மக்களைக் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள் இப்போது நீங்கள் இந்த நாவல்களைப் படிக்கும் பொழுதும் இந்த திரைப்படங்களைப் பார்க்கும் பொழுதும் இந்த நாவல்களும் திரைப்படங்களும் பயமுறுத்துவதாகத் தோன்றினாலும் அவை கிளி ஃபை என்றும் கிளி ஃப்ளிக்குகள் என்று அழைக்கப்படும் காலநிலை புனைகதை மற்றும் காலநிலை படங்கள் ஆகும் அவர்கள் நமக்கு ஒரு அதிர்வைக் கொடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் நமது ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து நம்மை அசைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் நமது என்விரொண்மெண்ட் டை கவனிப்பதில் நமக்குள்ள அக்கறையின்மை மற்றும் அமைதியான அணுகுமுறைக்கு அவர்கள் நமக்கு ஒரு அதிர்ச்சியைத் தருகின்றனர் இப்போது இந்த விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சியைத் தர முயற்சிக்கும்போது நாம் எழுந்திருக்க மாட்டோமா நமது என்விரொண்மெண்ட் டை பராமரிக்கத் தொடங்க மாட்டோமா இந்த உலகளாவிய பேரழிவை நீங்கள் அனுமதித்தால் மனிதர்கள் ஒரு தடயமும் இல்லாமல் அழிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் Refer Slide Time 1633 காலநிலை மாற்றத்தால் தூண்டப்படும் எந்தவொரு உலகளாவிய பேரழிவும் எந்த தடயமும் இல்லாமல் மனிதர்களை அழிக்க முடியும் எந்த மனித இனமும் பிழைக்காது தப்பிப்பிழைப்பது என்னவென்றால் சில புல்லுருவிகள் கரப்பான் பூச்சிகள் போன்ற பூச்சிகள் மட்டுமே எனவே அவைகளால் உயிர்வாழ முடியும் பொதுவாக மனிதர்களின் ஆயுட்காலம் குறித்து நீங்கள் பார்த்தால் மனிதர்கள் பூமிக்கு தாமதமாக வந்து மிக விரைவில் அதை விட்டு வெளியேறி விடுவார்கள் எவ்வாறாயினும் இந்த பூமியின் உயிரினங்களான மனிதர்களின் ஆயுளை நீடிக்க நாம் விழிப்புடனும் மரியாதையுடனும் கவனமாகவும் இருப்பதன் மூலமும் அதை மெதுவாகப் பயன்படுத்துவதன் மூலமும் என்விரொண்மெண்ட் க்கு உதவ வேண்டும் நம்மிடம் உள்ள பற்றாக்குறையான வளங்களை சுரண்டுவதற்கும் குறைப்பதற்கும் பதிலாக இந்த வளங்களை எவ்வாறு நிலையானதாக வைத்திருப்பது என்பதையும் புதுப்பிக்கத்தக்க வளங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது இது உங்களின் சாஃப்ட் ஸ்கில்ஸ் மற்றும் பர்சனாலிட்டி யுடன் எவ்வாறு தொடர்புடையது வரவிருக்கும் நேரத்தில் என்விரொண்மெண்ட் ட்டைக் கவனிக்கும் ஒரு நபரின் திறன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் க்கு முக்கியமானதாகவும் மிகவும் வளர்ந்த பர்சனாலிட்டி யின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் மாறும் காலநிலை மாற்றத்திற்கான காரணத்தை விவாதித்து முன்னிலைக்குக் கொண்டுவந்த நோபல் பரிசு வழங்கப்பட்ட அல் கோரைப் போன்ற பலர் இப்போது கூட இந்த வகையான விழிப்புணர்வை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் நீங்கள் உணர வேண்டும் அது ஒரு பர்சனாலிட்டி யின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறும் பின்னர் அதைப் பற்றிய உங்களின் நிலைப்பாடு என்ன என்பதை மக்கள் பார்க்க முயற்சிப்பார்கள் எனவே நீங்கள் ஒரு ஆர்வலரா அல்லது நீங்கள் ஒரு ஆர்வலரா அல்லது நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா அல்லது ஒருவித மறைக்கப்பட்ட செயற்பாட்டில் நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்களா எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் பர்சனாலிட்டி யை வகைப்படுத்தப் போகின்றன எனவே இது உங்களின் தனிப்பட்ட நபருடன் தனிப்பட்ட மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியதான சாஃப்ட் ஆகும் நீங்கள் ஒரு தனிநபராக சமூகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முடிந்தால் சுற்றுச்சூழலுடன் மிகவும் இணக்கமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தவும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இது உங்களின் ஒரு முழுமையான வளர்ந்த பர்சனாலிட்டி யைக் காண்பிக்கும் அதனால்தான் நான் உங்களுக்கு சில எளிய உதவிக்குறிப்புககளை வழங்கப் போகிறேன் நமது என்விரான்மென்ட் ட்டைக் கவனிப்பதற்கான எளிய வழிமுறைகள் மற்றும் உதவிக்குறிப்புகளை வழங்கப் போகிறேன் முடிந்தவரை இவற்றை விரைவாகப் பயன்படுத்துவதன் மூலம் என்விரான்மென்ட் டை பராமரிக்கத் தொடங்க முயற்சிக்க வேண்டும் எனவே இந்த நாள் மற்றும் இந்த தருணத்தை விட சிறந்தநாள் எதுவுமில்லை இப்போது பொதுவாக என்விரான்மென்ட் ட்டைக் கவனித்துக் கொள்வதற்கு நான் வழங்க விரும்பும் முதலான உதவிக்குறிப்பு என்னவென்றால் எந்தவொரு வீணையும் தவிர்க்கவும் எதையும் வீணாக்காதீர்கள் Refer Slide Time 1923 ஏனெனில் ஒரு வளத்தை உருவாக்க அதிக நேரம் எடுக்கும் அது உணவாக இருந்தாலும் தண்ணீராக இருந்தாலும் வளங்கள் பற்றாக்குறையாக இருப்பதால் வீணடிக்க வேண்டாம் நீங்கள் மிகவும் பணக்காரராக இருக்கலாம் அதனால் உங்களிடம் நிறைய பொருட்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றை வாங்குவதற்கு உங்களிடம் பணம் இருப்பதால் அவற்றை வெளியே எறிந்து வீணாக்க முடியாது நீங்கள் அவற்றை வீணாக்க முடியாததற்குக் காரணம் உங்கள் சார்பாக வேறு யாரோ உருவாக்கிய வளத்தை தவறாகப் பயன்படுத்தவோ அல்லது வீணடிக்கவோ உங்களுக்கு உரிமை இல்லை அதனால்தான் எதையும் வீணாக்காதீர்கள் இரண்டாவது முக்கியமான விஷயம் முடிந்தவரை கழிவுகளை மறுசுழற்சி செய்வது மறுசுழற்சி செய்ய முயற்சிக்கவும் மீண்டும் பயன்படுத்த முயற்சிக்கவும் வீணாக்க வேண்டாம் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தண்ணீரைப் பாதுகாத்தல் குடிநீர் அதே போல் சாதாரண நீர் நீங்கள் அதை குறைந்தபட்சமாக தேவையான அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் பற்களைத் துலக்கும் போது குழாயை திறந்து விட்டுக் கொண்டே பற்களை துலக்குவதால் இரண்டு மூன்று லிட்டர் நீர் அப்படியே பயன்படுத்தப்படுகிறது ஆனால் உண்மையில் தூரிகையை கழுவ உங்களுக்கு 100 மில்லி அல்லது 50 மில்லி மட்டுமே தேவை உங்கள் வாயைக் கழுவுவதற்கு சிறிது கூடுதலாக தேவை எனவே பழங்களை கழுவுதல் போன்றவை குழாயை திறந்து விட்டுக் கொண்டே கழுவுதல் காய்கறிகளை கழுவுதல் இப்போது குழாயை நீங்கள் மூட வேண்டும் சுத்தம் செய்யப்பட்டவுடன் மூட வேண்டும் இதேபோல் நீங்கள் மின்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய நமக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது எனவே அதை வீணாக்காதீர்கள் பயன்பாட்டில் இல்லாதபோது மின்விளக்கு மின்விசிறி ஏசி டிவி மடிக்கணினி அல்லது மின்சாரத்தை பயன்படுத்தும் எதுவாயினும் அதை அணைக்கவும் பொதுவாக ஏ யைத் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை ஏர் கண்டிஷனர்களைப் பயன்படுத்துவதைத் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் ஆனால் பயன்பாட்டில் இருக்கும்போது கதவை மூடுங்கள் இதனால் நீங்கள் குளிர்ந்த காற்றை வெளியில் செல்ல விடாது தவிர்க்கலாம் Refer Slide Time 2127 காலநிலை மாற்ற ஆர்வலர்கள் வாதிட முயற்சிக்கும் மற்றுமொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் விமானத்தில் பயணிப்பதைத் தவிர்க்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் நீங்கள் இதன் மூலம் மகத்தான போஷில் பியூல்ஸ் நுகர்வுகளைத் தடுக்க முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் பரிந்துரைக்கப்பட்ட அவர்கள் பரிந்துரைக்கும் பயண முறை புகைவண்டி தான் அதையும் முடிந்தவரை குறைவாக பயன்படுத்தும்படி அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அதற்கும் மேலாக நீங்கள் காரில் பொதுசேர்மத்தை பயன்படுத்தலாம் அதாவது நீங்கள் யாரிடமாவது உதவி கேட்க வேண்டும் அல்லது நீங்கள் ஒருவருடன் இடத்தைப் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது உங்கள் காரில் உள்ள இடத்தை யாராவது பயன்படுத்த அனுமதிக்கலாம் எனவே கார்களில் இடத்தைப் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு தனிநபருக்கு மட்டும் அதைப் பயன்படுத்த வேண்டாம் முடிந்தால் குறைந்த போஷில் பியூல்ஸ் ளை பயன்படுத்தும் பொது போக்குவரத்தைப் பயன்படுத்துங்கள் எனவே இதன் மூலம் நீங்கள் நிறைய சிஓ2 நுகர்வை சேமிக்க முடியும் மிதிவண்டியைப் பயன்படுத்துங்கள் அல்லது வெறுமனே நடந்து செல்லுங்கள் பொது போக்குவரத்தின் மூலம் செல்வதை தவிர்த்து மிதிவண்டியில் செல்ல முடியுமானால் நீங்கள் எக்கோ பிரண்ட்லி யாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் நீங்கள் கார்ப்பரேட் அலுவலகங்களுக்குள் இருந்தால் உயரமான கட்டிடங்களில் மின்தூக்கி பயன்படுத்த வேண்டாம் படிக்கட்டுகளில் நடக்கவும் மீண்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மேலும் நீங்கள் எக்கோ பிரண்ட்லி யாகவும் இருப்பீர்கள் எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது நெகிழி பயன்பாட்டை தவிர்க்கவும் எனவே நெகிழி ஒரு மக்கும் பொருள் அல்ல மற்றும் அது சிதைவடையாததால் அதை மண்ணில் விட்டால் அது வளரும் தாவரங்கள் அல்லது எந்த உயிரியல் உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் அவற்றை ஆறுகளில் வீசினால் அதன் ஓட்டத்தைத் தடுத்து இறுதியில் தேக்கமடையும் எனவே பல குளங்கள் மற்றும் ஏரிகள் மற்றும் ஆறுகள் தேங்கி நிற்கின்றன அவற்றால் நகர முடியவில்லை மூச்சுத் திணறலை உணர்கின்றன பின்னர் அவை இறக்கின்றன எனவே நெகிழி காரணமாக ஆறுகள் இறக்கின்றன எனவே நீங்கள் அவற்றைப் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் ஏற்கனவே பல நகரங்கள் அவற்றை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டன அல்லது அவை நெகிழி பைகளின் விலையை அதிகரிப்பதன் மூலம் அவற்றைப் பயன்படுத்துவதைத் தடுக்கின்றன எனவே உங்கள் சொந்த சமையலறை தோட்டத்தை பயிர் செய்து வளர்ப்பதன் மூலம் பூச்சிக்கொல்லிகளைத் தவிர்க்கவும் Refer Slide Time 2339 நீங்கள் ஒரு தரை தளத்தில் வசிக்காவிட்டாலும் நீங்கள் பயிரிட முடிந்தால் நீங்கள் உங்கள் சொந்த மொட்டை மாடி தோட்டத்தை வைத்திருக்கலாம் மற்றும் நீங்களே சொந்தமாக வளர்த்துக் கொள்ளலாம் அது உணவை மிகவும் சுவையாக இருக்கச் செய்யும் மேலும் அது பூச்சிக்கொல்லிகள் இல்லாத இயற்கையானது எனவே இது ஆரோக்கியமானது நீங்கள் நீண்ட காலம் வாழலாம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை உணரச் செய்ய வேண்டும் உங்கள் குழந்தைகளை இயற்கையான சூழலுக்கு அழைத்துச் சென்று அவர்களின் கணினிகள் அல்லது கைப்பேசிகளில் காணொளி விளையாட்டுகளில் சிக்கிக் கொள்வதை விட பசுமையான சுத்தமான மற்றும் தூய்மையான சூழலில் இருப்பதன் மகிழ்ச்சியை அவர்களுக்கு அனுபவிக்கக் கற்றுக் கொடுக்கவும் எனவே அவர்களை வெளியில் அழைத்துச் செல்லுங்கள் அவர்களுக்கு அனுபவமாக்குங்கள் மேலும் உண்மையில் இந்த அனுபவக் கற்றல் அவர்களை மாற்றிவிடும் மற்றும் தூய்மையான இயற்கை சூழலுக்கு ஆளான பிறகு பல குழந்தைகள் பூங்காக்களை சுத்தம் செய்வது பொதுவாக சுற்றுச்சூழலைச் சுத்தமாக வைத்திருத்தல் போன்ற தன்னார்வ சேவைகளில் இறங்கியுள்ளனர் எனவே அவர்கள் அதில் தீவிரமாக பங்கேற்கிறார்கள் ஆனால் இந்த உந்துதல் அவர்களுக்கு தூய்மையான சூழலின் முக்கியத்துவத்தை அனுபவபூர்வமாக உணர வைத்ததன் மூலம் வந்துள்ளது நீங்கள் எதையாவது வாங்கும்போது அது சில ஜாடிகளில் அல்லது கொள்கலன்களில் வந்தால் ஜாடிகளையும் கொள்கலன்களையும் குப்பைத் தொட்டிகளில் வீசுவதற்குப் பதிலாக மீண்டும் பயன்படுத்தவும் முடிந்தவரை மின்சாரத்தைப் பயன்படுத்துவதற்கு பதிலாக சூரிய சக்தியைப் பயன்படுத்துங்கள் மேலும் சூரிய சக்தியில் இயங்கும் சார்ஜ்ர்கள் விளக்குகள் இருந்தால் அவற்றைப் பயன்படுத்தலாம் மால்களில் பொருட்களை வாங்க செல்லும் பொழுது நெகிழிப் பைகளை வாங்கி அதற்காக பணம் செலுத்துவதற்கு பதிலாக உங்களுடைய பைகளை எடுத்துச் செல்லலாம் எனவே உங்கள் பைகளை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள் எனவே தேவையற்ற நெகிழிப் பைகளுக்கு பணம் செலவழிப்பதைத் தவிர்க்கவும் அதே நேரத்தில் உங்கள் சொந்த பைகளை எடுத்துச் செல்வதை ஒரு கொள்கையாக மாற்றவும் மேலும் அச்சிடலைப் பொறுத்தவரை அச்சிடுதல் மற்றும் காகிதப் பயன்பாட்டைக் குறைக்கவும் எனவே முடிந்தவரை மென் நகல்களைப் பயன்படுத்த முயற்சிக்கவும் எனவே நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் உங்கள் மடிக்கணினி மற்றும் ப்ரொஜெக்டரைப் பயன்படுத்துங்கள் பின்னர் 50 பக்க விஷயங்களை 40 எண்ணிக்கையில் அச்சிட்டு கொடுப்பதற்குப் பதிலாக எல்லாவற்றையும் ஒரு திரையில் காண்பிக்கலாம் அவை நல்ல ப்ரொஜெக்ஷன் டன் திரையில் காண்பிக்கப்படலாம் எல்லோரும் பார்த்து அதன் பின் அவர்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவே எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் காகிதத்தையும் அச்சிடலையும் பயன்படுத்துவதைத் தவிர்க்கலாம் ஏனென்றால் நீங்கள் மரங்களிலிருந்து காகிதத்தைப் பெறுகிறீர்கள் பின்னர் இந்த காகித பயன்பாட்டை நீங்கள் சேமிக்க முடிந்தால் இது என்விரான்மென்ட் டை மிகவும் ஆரோக்கியமாக்குகிறது Refer Slide Time 2619 மின்விளக்குகளைப் பயன்படுத்துவதைப் பொறுத்தவரை ஆற்றல் திறனுள்ள மின்விளக்குகளைப் பயன்படுத்துங்கள் எனவே நீங்கள் இங்கு எல் டியைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் அதிக வாட் விளக்கைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக சிறிய இடத்தில் குறைந்த வாட் விளக்கைப் பயன்படுத்த முடிந்தால் அதைப் பயன்படுத்தலாம் எனவே அதை செய்ய முயற்சிக்கவும் 'பயன்படுத்துதல் மற்றும் வீசுதல்' தயாரிப்புகளை வாங்குவதைத் தவிர்க்கவும் அதனால் சில நேரங்களில் இப்போதெல்லாம் பல பொருட்கள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு அது பழுதானவுடன் அதை நீங்கள் வீசிவிட வேண்டியதாகிறது எனவே அத்தகைய தயாரிப்புகளை வாங்க வேண்டாம் பழுதுபார்க்கக்கூடிய ஒன்றை வாங்க முயற்சிக்கவும் புதியவற்றை வாங்குவதற்கு முன் பழைய பொருட்களை சரிசெய்ய முயற்சிக்கவும் பல பொருட்கள் உண்மையில் சரிசெய்யக்கூடியவை அடுத்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் எங்கெல்லாம் எப்போதெல்லாம் எத்தனை மரங்களை நடுவதற்கு முடியுமோ அதை செய்ய முயற்சி செய்யுங்கள் வழக்கமாக நீர் ஊற்றி அவற்றைக் கவனித்துக் கொள்ளுங்கள் பின்னர் அது உங்களுக்கு ஒரு நல்ல மற்றும் கெட்டியான உணர்வைத் தரும் அடுத்ததாக என்விரான்மென்ட் க்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதுதான் ஏனெனில் பறவைகள் குறிப்பாக கோடையில் தண்ணீரை தேடுகின்றன கடுமையான சூரியன் மற்றும் வெப்பத்தின் காரணமாக சில பறவைகள் தாகத்தை தணிக்க முடியாமல் இறந்தும் விடுகின்றன மேலும் பறவைகளுக்கான உணவை நீங்கள் தவறாமல் வைக்க வேண்டும் முடிவுரையை நோக்கி செல்லும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் என்விரான்மென்ட் டைக் கவனித்துக் கொள்வதற்கு மிகச் சிறந்த வழி உங்கள் குழந்தைகளுக்கு கிரக சீரழிவிலிருந்து காப்பாற்ற கற்றுக் கொடுப்பதுதான் எனவே நீங்கள் உதாரணங்களாக அமையும் பொழுது அவர்கள் உங்களை பார்ப்பார்கள் அதனை உள்வாங்குவார்கள் பின்னர் அவர்களும் என்விரான்மென்ட் டைக் கவனித்துக் கொள்வார்கள் இதனால் பாதுகாப்பான மற்றும் உறுதியான வாழ்க்கையை எதிர்காலத்தில் வாழ தொடங்குவார்கள் மேலும் இந்த கிரகத்தை மிகவும் நீடித்ததாக மாற்றுவார்கள் ஒட்டுமொத்தமாக உங்களிடம் எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால் நீங்கள் உங்களின் "ஆந்த்ரோபோசென்ரிக் " மனநிலையை மாற்ற வேண்டும் "ஆந்த்ரோபோசென்ரிக் " மனநிலை என்பது ஹ்யூமன் செண்ட்டர்ட் பல நிலையாகும் அதாவது நான் முதல் பறவைகள் விலங்குகள் மற்றும் அனைத்து மரங்கள் என இவை அனைத்தும் எனக்காக இங்கே உள்ளன அவைகள் என் தயவில் எனக்குப் பின்னால் இருக்கின்றன எனவே நான் எதையும் செய்ய முடியும் என்று கூறுதல் அதற்கு பதிலாக இந்த எக்கோ சென்ட்ரிக் அல்லது பயோ சென்ட்ரிக் மனநிலையை மேற்கொள்ளுங்கள் எக்கோ சென்ட்ரிக் அல்லது பயோ சென்ட்ரிக் மனநிலை என்றால் என்ன நீங்கள் இயற்கையின் ஒரு பகுதியில் மற்றும் சிறு கூறு என்பதை உங்களுக்கு அறிவுறுத்துகிறது உங்களுக்கு உரிமை உண்டு என்பதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் அதே வழியில் ஒரு அமீபா ஒரு எறும்பு ஒரு சிறிய உயிரினத்திற்கும் சம உரிமை உண்டு நீங்கள் உருவத்தில் பெரிய அளவிலான ஒரு மனிதன் என்பதற்காக மிகச்சிறிய மற்றும் தள்ளிவிட்டு விடக்கூடிய அளவிலான சிறிய உயிரினங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று அர்த்தமல்ல உண்மையில் இந்த கிரகத்தில் உள்ள வேறு எந்த உயிரினத்தையும் கொல்லவோ அல்லது அவற்றிற்கு தீங்கு விளைவிக்கவோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை உங்களுக்கு நீங்களே ஆக்ரோஷமாக வன்முறையில் ஈடுபட்டு எடுத்துக்கொள்ளும் ஒரு உரிமை ஆனால் உண்மையில் அது என்விரான்மென்ட் க்கு அநீதியை ஏற்படுத்துகிறது எனவே என்விரான்மென்ட் க்கு நியாயமாக இருங்கள் பறவைகள் மரங்கள் விலங்குகள் போன்ற பிற மனிதர் அல்லாத உயிரினங்களை மதிக்கத் தொடங்கும் பயோ சென்ட்ரிக் மனநிலையை வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் பின்னர் நீங்கள் அவைகளுக்கு சமமான முக்கியத்துவத்தை கொடுத்து அவற்றை உங்களின் நண்பர்களாக கருதுங்கள் சிலர் ஒரு படி மேலே வைத்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு முன்பாக நான் மிகவும் தாழ்மையுடன் இருக்கிறேன் எனவே நீங்கள் என்னை விட சிறந்தவர் எனவே நான் உங்களை மிகுந்த மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்று கூட உணர்கிறார்கள் எனவே நீங்கள் இந்த மன அமைப்பிற்கு மாறும்போது தானாகவே என்விரான்மென்ட் டைக் கவனித்துக் கொள்ள முடியும் என்விரான்மென்ட் அடிப்படையில் மற்றும் இயற்கையோடு இணக்கமாக வாழ்வதில் இரண்டு புகழ்பெற்ற நபர்களிடமிருந்து இரண்டு சுவாரஸ்யமான மேற்கோள்களைப் பார்ப்போம் Refer Slide Time 3028 ஒன்று மகாத்மா காந்தியிடம் இருந்து அவர் கூறுகிறார் "எர்த் ப்ரொவைட்ஸ் எனவ் டு சாடிஸ்பை எவ்வெரி மேன்ஸ் நீட்ஸ் பட் நாட் எவ்வெரி மேன்ஸ் கிரீட் Earth provides enough to satisfy every man's needs but not every man's greed " எனவே அவர் பரிந்துரைப்பது என்னவென்றால் நமக்கு பூமி வழங்கியுள்ள வழங்கலை வரையறுக்கப்பட்ட அளவு பயன்படுத்தினால் நம் தேவையைப் பூர்த்தி செய்வதோடு அனைவருக்கும் ஏராளமாக இருக்கும் ஆனால் யாராவது பேராசை கொண்டு இயற்கையை சுரண்டி என்விரான்மென்ட் டை முடிந்தவரை பயன்படுத்தினால் அனைவருக்கும் போதுமானதாக இருக்காது அடுத்தது கேரி ஸ்னைடரிடமிருந்து மிகவும் சுவாரஸ்யமானத மற்றும் சக்திவாய்ந்த செய்தி அவர் கூறுகிறார் "நேச்சர் இஸ் நாட் எ பிளேஸ் டு விஸிட் இட் இஸ் ஹோம் Nature is not a place to visit " எனவே இது ஒரு சுற்றுலாவின் போது நீங்கள் வெளியே சென்று பார்க்க வேண்டிய ஒன்று அல்ல ஆனால் அது நமது சுற்றுப்புறம் அது நமது வீடு எனவே நாம் அதை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் சில நேரங்களில் ஒரு சுற்றுலாவிற்குச் செல்கிறீர்கள் ஒரு பூங்காவில் இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம் அங்கு நீங்கள் வைத்திருந்த பானம் பானத்தை எடுத்துச் செல்லக்கூடிய குவளை போன்ற அனைத்து குப்பைகளையும் நீங்கள் எறிந்து விடுகிறீர்கள் ஆனால் அவர் அதைச் செய்யக்கூடாது என்று கூறுகிறார் ஏனெனில் இது உங்கள் வீடு நீங்கள் அதைச் சூழ்ந்திருக்கிறீர்கள் அந்த என்விரான்மென்ட் க்கு இடையில் நீங்கள் வாழ்கிறீர்கள் எனவே அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இதன் மூலம் உங்கள் "ஆந்த்ரோபோசென்ரிக் " சிந்தனையை எக்கோ சென்ட்ரிக் அல்லது பயோ சென்ட்ரிக் மாற்றுவதில் சிறிதளவு கருவியாகவேனும் இருக்க முயற்சித்திருக்கிறேன் என்று நம்புகிறேன் நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை சிறிய அளவாவது செய்யத் தொடங்குங்கள் அது உங்கள் பர்சனாலிட்டி யையும் மாற்றும் நீங்கள் நகைச்சுவையாகவும் மனதைத் தளர்த்தவும் விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுக்கு கொடுக்கப்படும் உதவிக்குறிப்புகளில் ஒன்று செல்லப்பிராணிகளுடனும் இயற்கையான உயிரினங்களுடனும் முடிந்தவரை தொடர்பு கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்பதாகும் ஏனென்றால் அவர்கள் இயற்கையில் சந்தோஷமாக இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் அவர்களின் மனதை சோர்வடையச் செய்ய முடியாது அந்த மகிழ்ச்சியும் பிரகாசமும் உங்களிடமும் வந்து உங்களின் மனதையும் தளர்வுறச் செய்கிறது தாவரங்களுக்கு செல்லும் நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவற்றை பார்ப்பார்கள் அவற்றுடன் பேசும் நபர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தாவரங்களை தங்கள் குழந்தைகளைப் போன்று உணர்கிறார்கள் பின்னர் அவர்கள் சுவாசிக்கிறார்கள் அவர்கள் மனிதர்களிடம் சென்று பேசுவதை விரும்புகிறார்கள் இதன் மூலம் அவர்கள் புதியதாக உணர்கிறார்கள் நீங்கள் செல்லும்போது அவர்கள் உங்களை வரவேற்கிறார்கள் ஆனால் நீங்கள் அவ்வாறு செல்லாத போது அவர்கள் ஆற்றலற்று இருப்பதாக தோற்றமளிக்கிறார்கள் உங்கள் பிரிவை உணருகிறார்கள் மேலும் இயற்கையோடும் கூட இந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிப்பதாக மக்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த வகையான கூட்டுறவில் இருப்பதன் மூலம் நீங்கள் அவைகளை மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பதற்கு முயற்சிக்கிறீர்கள் பின்னர் அவைகள் உங்களை மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமான நிலையிலும் வைத்திருக்கின்றன எனவே இந்த சிந்தனையுடன் மற்றொரு சுவாரசியமான ஆலோசனையாக இந்தக் காணொளிகளை காணுமாறு கூறுவதுடன் இதை முடிக்கிறேன் Refer Slide Time 3335 எனவே நான் சில திரைப்படங்களின் பெயர்களைக் கொடுத்துள்ளேன் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் விரிவுரையிலேயே பார்க்கலாம் நான் குறிப்பிட்ட ஒரு காலநிலை புனைகதை போலார் சிட்டி ரெட் ஆனால் அதைத் தவிர நீங்கள் காலநிலை மாற்றம் பற்றி அது என்ன அது குறித்து நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த மூன்று காணொளிகளையும் பாருங்கள் முதலாவது சற்று நீளமானது அது தொடர்பான அனைத்து சிக்கல்களையும் இது சொல்கிறது அடுத்த இரண்டு மிகக் குறுகியவை முதல் ஒன்றைப் பார்க்க முடியாவிட்டால் அடுத்த இரண்டைப் பார்க்க முயற்சிக்கவும் - கிளைமேட் சேன்ஜ் எஸ்பிளைன்ட் அண்ட் வாட் யூ கேன் டூ அபௌட் கிளைமேட் சேன்ஜ் இது காண்பதற்கு ஐந்து நிமிடங்கள் என்பதே அரிது நீங்கள் விரைவாகப் பார்க்க முடியும் நிச்சயமாக நான் இவற்றின் சாரத்தை கொடுத்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் அவற்றை காணொளிகளில் காணும்பொழுது அது உங்கள் மிக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு கவர்ச்சிகரமானதாகவும் இருக்கும் மேலும் அவற்றை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்வீர்கள் எனவே அதைப் பார்ப்பது மதிப்புக்குரியது அதனால்தான் கண்டிப்பாக இந்தக் காணொளிகளைப் பார்க்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் இப்போது நாம் இந்தப் பாடத்திட்டத்தை முடித்துவிட்டதால் உங்கள் கருத்தை எதிர்நோக்குகிறோம் நிச்சயமாக உங்கள் கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம் Refer Slide Time 3444 இந்தப் பாடநெறி தொடர்பான எதுவாயினும் பாடநெறி பாடநெறி உள்ளடக்கங்கள் அது உங்களுக்கு வழங்கப்பட்ட விதம் மேலும் முன்னேற்றத்திற்கான பரிந்துரைகள் பாடத்தை கற்பித்தவர் அதாவது நான் நான் எவ்வாறு விரிவுரைகளை வழங்கினேன் அவை எங்கெல்லாம் ஆற்றல் மிக்கதாக இருந்தது போன்ற எதை சொல்ல விரும்பினாலும் நீங்கள் பகிரலாம் ஒரு புதிய பாடநெறிக்கு உங்களிடம் சில ஆலோசனைகள் இருந்தால் நீங்கள் அதை சொல்வதற்கு எதிர்நோக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு எழுதலாம் நான் கொடுத்த trciitk in என்ற மின்னஞ்சல் ஐடிக்கு எழுதலாம் முந்தைய பாடத்திட்டத்தை விரும்பிய சில பாடநெறி பங்கேற்பாளர்களின் பின்னூட்டங்கள் மற்றும் இந்த விரிவுரைகளில் சில இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் எனும் பாடத்திட்டத்தின் அடிப்படையிலும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே கொடுக்கப்பட்ட பரிந்துரை என்னவென்றால் நான் ஏன் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் குறித்த முழு அளவிலான பாடத்திட்டத்தை கொடுக்கக் கூடாது என்பதுதான் எனவே எனது அடுத்த பாடத்திட்டத்திற்கு நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் இதை எங்களின் தயார்நிலையைப் பொறுத்து ஜூலை அல்லது ஜனவரி மாதத்தில் தொடங்கப்படலாம் ஆனால் நீங்கள் எப்போதுமே அழைக்கப்படுகிறீர்கள் இந்த பாடத்திட்டத்தை மேற்கொண்டவர்கள் மற்றும் உங்களில் சிலர் உங்களில் பெரும்பாலோர் எனது முந்தைய பாடத்திட்டத்திலிருந்து தொடர்பவர்கள் Refer Slide Time 3607 எனவே பங்கேற்பாளர்கள் அனைவருமே எஸஸென்சியல் இங்கிலிஷ் பார் லைப் அண்ட் கேரியர் என்ற அடுத்த பாடநெறிக்கு அழைக்கப்படுகிறார்கள் எனவே மிகுந்த சிந்தனைகளோடு கூடிய 40 விரிவுரைகள் சுமார் 8 வாரங்கள் என்னுடன் இருந்து இருந்துள்ளீர்கள் எனும் குறிப்போடு விடைபெறுகிறேன் ஆனால் இது மிக நீண்ட பயணம் போன்று தோன்றுகிறது ஆனால் இது நான் நேற்று முதல் விரிவுரையை பதிவுசெய்து இப்பொழுது முடித்து விட்டதைப் போல் தோன்றுகிறது நேரம் எப்படி சென்றது என்று எனக்கு தெரியவில்லை நீரம் உண்மையில் ஒரு உறவினர் போன்று இருக்கிறது இந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உங்களிடம் சிறிது தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளன என்று நான் நம்புகிறேன் அவற்றை உங்கள் வாழ்க்கை பயணத்தில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இணக்கமாகவும் மாற்ற முடியும் என்று நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியிலும் வெற்றி பெற்று மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெற வாழ்த்துகிறேன் மிக்க நன்றி மீண்டும் நன்றி